பொறியாளர்கள் மற்றும் பிற துறையினருக்கான உயிரியல் பாடத்தொகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் சென்ற இரண்டு வீடியோக்களில் உயிர் எப்படி உருவானது என்பது பற்றியும் அவைகள் பரிணாம வளர்ச்சியடைந்து எப்படி பல வகையான உயிரினமாக மாறியது என்பது பற்றியும் பார்த்தோம் இந்த உயிர்கள் தோன்றிய காலத்திலிருந்தே உயிரியலாளர்கள் மற்றும் பிற ஆராய்ச்சியாளர்களுக்கு இவைகள் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது இதில் புரியாத விஷயம் என்னவென்றால் வெவ்வேறு செல்கள் அல்லது வெவ்வேறு உயிரினங்கள் ஏன் மாறுபட்டு செயல்படுகிறது என்பதுதான் உயிரியல் அடிப்படையில் பார்த்தால் இதற்கான விடை மிகவும் எளிமையானது இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்தும் மிக சிக்கலானது அதாவது அமீபா போன்ற சாதாரண ஒரு செல் உயிரினத்தில் தொடங்கி மிகவும் சிக்கலான உயிரினமான மனிதர்கள் வரை இருக்கிறார்கள் ஆகையால் இந்த சிக்கலான சூழலை புரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானிகள் குறைப்புவாதி அணுகுமுறையை பின்பற்றுகிறார்கள் இதில் உயிரைப் பற்றி சிறு சிறு விஷயங்கள் அல்லது துணுக்குகளை படித்து இதன் அம்சங்களைப் புரிந்து அனைத்தையும் சம்பந்தப்படுத்தி முழுமையாக உயிரைப் பற்றி புரிந்து கொள்வது இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இனி வரப்போகும் இரண்டு வீடியோக்களில் நாம் உயிரின் அடிப்படை அமைப்பான செல்களைப் பற்றி பார்க்கப்போகிறோம் ஒரு செல்லை எப்படி வரையறுப்பது இப்பொழுது கூறியது போல ஒரு செல் என்பது உயிரின் அடிப்படை அமைப்பு ஒரு செல் எப்படி உயிரின் அடிப்படை அமைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதன் மூலம் வேறு பல உயிரினங்கள் பற்றியும் அதன் செயல்முறை பற்றியும் அறிய முடியும் ஆகையால் இந்த வீடியோவில் அதாவது இந்த வகுப்பில் நாம் செல்களின் அமைப்பு பற்றியும் அதன் செயல்பாடுகளைப் பற்றியும் பார்ப்போம் இந்த வகுப்பை ஜே தெரியட் J Theriot இன் கூற்றைக் கொண்டு தொடங்க விரும்புகிறேன் நத்திங் விச் இஸ் ஸ்மாலர் இஸ் மோர் அலைவ் அண்ட் நத்திங் பிக்கர் இஸ் மோர் அலைவ் "Nothing which is smaller is more alive and nothing bigger is more alive" அதாவது இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் உயிரின் மிக அடிப்படையான அமைப்பு மற்றும் உயிரின் அமைப்பு செல் தான் ஆக இந்த வீடியோவின் நோக்கம் என்ன இதன் நோக்கம் செல்கள் என்றால் என்ன என்ற புரிதலை உண்டாக்க வேண்டும் பிறகு செல்களின் கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்றும் இந்த கட்டமைப்பு எவ்வாறு செல்களின் செயல்பாட்டுடன் தொடர்புடையது என்றும் அறிய வேண்டும் 1800 களின் மத்தியில் மூன்று ஜெர்மன் விஞ்ஞானிகள் செல் தியரி என்ற ஒரு கோட்பாட்டை முன் வைத்தார்கள் இந்த கோட்பாடு இன்று வரை உண்மையாக நிலைத்திருக்கிறது இது எப்படி தொடங்குகிறது என்றால் உயிரின் அடிப்படை அமைப்பு செல் தான் செல்களின் செயல்பாட்டை அறிவதன் மூலம் உயிரினங்கள் எவ்வாறு செயல்படும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த கோட்பாட்டில் இரண்டாவதாக கூறியிருப்பது அனைத்து உயிரினங்களும் குறைந்தபட்சம் ஒரு செல் அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட செல்களைக் கொண்டு உருவாகி இருக்கிறது ஆகையால் இதைக் கொண்டே நம்மால் ஒற்றை செல் உயிரினம் அல்லது பல செல் உயிரினங்களை புரிந்து கொள்ள முடிகிறது மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் ஒவ்வொரு உயிர்வாழும் செல்லானது செல் பாகுபாடு மூலம் புதிய செல்களை உருவாக்குகிறது இதைப் பற்றி தான் நாம் முதல் வகுப்பிலிருந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம் அதாவது இருக்கக்கூடிய செல்களில் இருந்து செல் பாகுபாடு மூலம் புதிதாக ஒரு செல் உருவாகும் இது தான் செல் டிவிஷன் அல்லது இனப்பெருக்கம் ஆகையால் செல்களின் பண்பு என்ன இவைகள் நம்மைச் சுற்றியுள்ள பொருட்களுடனும் உயிரினங்களுடனும் எவ்வாறு ஒத்த தன்மையுடன் இருக்கின்றன நான் முன்பு கூறியது போலவே உயிரினங்கள் மிகவும் சிக்கலானது இதேபோல்தான் செல்களும் இருப்பினும் நீங்கள் உங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் உயிரினங்களைப் போலவே செல்களும் ஒரு மாறக் கூடிய அமைப்பு இதில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒரு சமநிலையில் இருக்கிறது மேலும் செல்களுக்கு உள்ளே இருக்கும் ஒவ்வொரு பொருளும் மற்ற பொருளுடன் பேசிக்கொண்டு தங்களுக்கு நடுவே தகவல் பரிமாறிக் கொண்டிருக்கின்றன செல்களின் பல விளைவிற்கு செல்களுக்கு உள்ளே நடக்கும் இந்த தொடர்பு மற்றும் பல எதிர்வினைகளே காரணம் ஆகையால் இந்த செல்கள் அனைத்தும் ஒரு சிக்கலான நிறுவனங்கள் இதில் இருக்கும் அழகான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு செல்லுமே உயிரின் அடிப்படை அமைப்பாக இருக்கிறது அதாவது ஒற்றை செல் உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பல செல்களை கொண்ட உயிரினங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அதன் அனைத்து தகவல்களும் இந்த செல்களில் பொதிந்திருக்கிறது இந்த மரபணு தகவல்கள் சில உயிரினங்களில் டி என் ஏ வாக இருக்கிறது சிலவற்றில் ஆர் என் ஏ வாகவும் இருக்கிறது பரிணாம வளர்ச்சியின் போது நாம் பார்த்த இந்த மரபணு பொருள் என்பது உயிரினங்களின் மத்தியில் உள்ள வேறுபாட்டிருக்கும் அவைகள் சூழலுக்கு ஏற்றாற்போல் பொருந்தி வாழ்வதற்கும் உதவக்கூடிய ஒரு மூலக்கூறு ஆகையால் ஒவ்வொரு செல்லிலும் இந்த மரபணு குறியீடு இருக்கிறது இந்த தகவல்கள் அனைத்தும் டி என் ஏ வில் சேமிக்கப்பட்டு இருக்கிறது டி என் ஏ வில் இருக்கும் இந்த தகவலை கொண்டு செல்கள் பல வகையாக பிரிக்கப்படுகிறது இதை பற்றி நாம் பிறகு பார்க்கலாம் செல்களைப் பற்றிய மற்றொரு தகவல் என்னவென்றால் பிற உயிரினங்களைப் போலவே அதாவது மனிதர்கள் நாய்கள் அல்லது தாவரங்களைப் போலவே செல் டிவிஷன் மூலம் இந்த செல்களும் இனப்பெருக்கம் செய்யும் இதன் மூலம் புதிய செல்கள் அதாவது டாட்டர் செல்கள் உருவாகின்றன பிற உயிரினங்களைப் போலவே செல்களும் தனது வாழ்வாதாரத்திற்கு ஆற்றலைப் பெறுகிறது இந்த ஆற்றலை உயிரின் பல செயல்முறைக்கு பயன்படுத்துகிறது உதாரணத்திற்கு மண்ணில் ஏதோ ஒரு இடத்தில் அமீபா இருக்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் இதற்கு அருகாமையில் அதன் உணவை கண்டுபிடிக்கிறது இதன் பிறகு அது அந்த உணவை நோக்கி செல்லத் தொடங்கும் இந்த அமீபா தனது உணவை நோக்கி செல்லும் செயல்முறை சாதாரணமானது அல்ல இதில் எண்ணற்ற செயல்முறைகள் அடங்கியிருக்கிறது அமீபா உணவை நோக்கி நகர்வது உடன் சேர்ந்து தனது உருவத்தையும் மாற்ற வேண்டும் இதன் பிறகு அந்த உணவை சுற்றி விழுங்கும் இது ஒரு ஆற்றல்மிக்க தீவிரமான செயல்பாடு அதாவது அமீபாவிற்கு ஆற்றல் தேவைப்படும் பொழுது அதை கொடுக்க கூடிய இந்த இயந்திரத் தன்மை இருக்க வேண்டும் உணவின் மூலம் இந்த ஆற்றலை பெறுவது மட்டுமல்லாமல் அதை சேமித்து அது நகர்வதற்கும் மேலும் பல செயல்பாட்டிற்கும் அந்த ஆற்றலை உபயோகப்படுத்த வேண்டும் இது அனைத்தும் உயிர்வாழும் ஒரு செல்லில் மட்டுமே சாத்தியமாகும் நான் முன்பு கூறியது போல் செல்களில் பலவகையான எதிர்வினைகள் நடந்து கொண்டே இருக்கும் இதைத்தான் வளர்சிதைமாற்றம் அதாவது மெடபாலிசம் என்று கூறுகிறோம் இந்த மெடபாலிசத்தில் உணவுகளிலிருந்து ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கு தனி வழிமுறை இருக்கிறது இந்த உணவு வெளியிலிருந்தும் கிடைக்கலாம் அல்லது அதுவே தனது உணவை உற்பத்தி செய்யலாம் உயிரினங்களின் மற்றொரு செயலானது இயந்திர செயல்பாடு இது நம்முடைய நகரும் திறன் ஆக இருக்கலாம் அல்லது அமீபாவை போல் தனது உருவத்தை மாற்றும் திறனாக இருக்கலாம் ஒரு உயிரினம் வாழ்கிறது என்றால் அது தனியாக வாழப்போவது கிடையாது தன்னை சுற்றி உள்ள சூழலுடன் தொடர்பில் இருக்கும் தன்னுள் இருந்து வெளி உலகத்திற்கும் அல்லது வெளியிலிருந்து தனக்குள்ளும் இந்த தகவல் பரிமாற்றம் இருக்கலாம் இந்த தகவல் பரிமாற்றத்திற்கான ஒரு அமைப்பு உயிரினங்களில் அல்லது செல்களில் இருக்க வேண்டும் ஆக உயிரின் அடிப்படை அமைப்பான செல்களால் வெளி உலகத்துடன் தொடர்பு கொண்டு அதற்கு பதில் அளிக்க கூடிய ஆற்றல் பெற்றது இந்த அனைத்து செயல்பாடுகளை விட அதாவது நகரும் திறன் ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் அல்லது வெளி உலகத்துடன் தொடர்பில் இருக்கக்கூடிய திறனாக இருக்கட்டும் இது அனைத்தையும் தாண்டி ஒரு செல் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டது இந்த செயல்பாடு அனைத்திலும் மிகவும் சிறந்தது என்னவென்றால் செல் இந்த அனைத்து செயல்பாட்டையும் ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பதுதான் இந்த செயல்கள் அனைத்திலும் மிகவும் சிறிய அளவிலான பிழைகள் மட்டுமே நிகழும் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு டிஎன்ஏ வின் ரெப்ளிகேஷன் செயல்முறை ஒவ்வொரு முறை தன்னைப்போல் ஒன்றை டிஎன்ஏ உருவாக்கும் பொழுது அது சரியாக நடக்கிறதா என்று இந்த செல் கவனித்துக் கொண்டே இருக்கும் இந்த செயல்முறையில் நிகழும் பிழையின் அளவு தோராயமாக 10 மில்லியன் பேஸ்களில் வெறும் ஒன்றுதான் அதாவது ஒவ்வொரு 10 மில்லியனுக்கு தோராயமாக ஒரு பிழை இருக்கலாம் டாட்டர் செல்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு இந்தப் பிழையே காரணமாக இருக்கிறது இருப்பினும் இந்த செயல்பாட்டின் நம்பகத்தன்மை இதுதான் இதற்கு முக்கிய காரணம் செல்கள் அனைத்து செயல்பாட்டையும் ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பதுதான் இதனுடன் சேர்ந்து நம் உடம்பில் ஏதேனும் ஒரு பகுதி அல்லது செல் அமைப்பின் ஏதேனும் ஒரு பகுதியை பழுதுபார்க்கும் செயல்முறையையும் செல்களே செய்கின்றன ஒரு செல் உயிரினங்களிலிருந்து மிகப் பெரிய உயிரினங்கள் வரை முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சில அடிப்படையான செயல்முறைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அடிப்படையான செயல்முறைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று நான் கூறியதற்கு எடுத்துக்காட்டாக டிஎன்ஏ வை பார்க்கலாம் டிஎன்ஏ வில் தகவல் சேமிக்கப்பட்டு இருக்கிறது இந்த தகவல் அனைத்தும் ஏதோ ஒரு மொழியில் குறியிடப்பட்டு பல பில்லியன் வருட பரிணாம வளர்ச்சியில் இந்த தகவல் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன பாக்டீரியா அல்லது மனிதர்களை பார்க்கும் பொழுது இந்த தகவல்கள் சேமிக்கப்பட்டிருக்கும் மரபணு குறியீடு பாதுகாக்கப்பட்டு வருகிறது உயிரினங்களில் நிறுவப்பட்டிருக்கும் பல வளர்சிதைமாற்ற எதிர்வினைகளும் பரிணாம வளர்ச்சியின் போது இதே போல்தான் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றன ஆகையால் இந்த செல்கள் என்றால் என்ன இதைப் புரிந்துகொள்வது ஏன் இவ்வளவு புதிராக இருக்கிறது மனிதர்களாகிய நம்மிடம் இதற்கு தடையாக இருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் நமது கண்களின் பிரித்துப் பார்க்கும் தன்மை தான் அதாவது நமது கண்ணின் ரெசல்யூசன் சில மில்லி மீட்டர்கள் அளவை விட சிறியதாக இருக்கும் பொருட்களை நம்மால் பார்க்க முடியாது உயிரினங்களின் செயல்பாட்டை அறிவதற்கு இதுவே நமக்கு பெரிய தடங்கலாக இருந்தது ஏனென்றால் அதிகமான உயிரினங்கள் மிகவும் சிறியதாக இருந்தன அவைகளின் அளவு 2 இல் இருந்து 10 மைக்ரான் வரை இருந்தது இதில் மிகவும் பெரிய உயிரினங்கள் 100 மைக்ரான் அளவு வரை இருந்தது இருப்பினும் இந்த பெரிய உயிரினங்களும் மனித கண்களின் ரெசல்யூசனை ஒப்பிடும்போது மிகவும் சிறியதுதான் இந்த தடைகளை மீறி செல்வதற்கு ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்பு தேவையாக இருந்தது அது மைக்ரோஸ்கோப் இன் கண்டுபிடிப்பின் மூலம் நிறைவேறியது ஒளியியல் துறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தினால் பலவகையான மைக்ரோஸ்கோப்புகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் ஆராய்ச்சியாளர்களுக்கு உயிரினங்கள் எவ்வாறு வேலை செய்கிறது என்று புரிந்து இருக்க முடியாது மேலும் செல்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் புரிந்து இருக்க முடியாது சரி இப்பொழுது செல்களின் அளவை பற்றி பார்த்தால் பெரும்பாலும் இவைகள் 0 2 இல் இருந்து 10 மைக்ரான் வரை அளவில் இருக்கும் இதில் சில விதிவிலக்கு இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நியூரான்கள் அளவில் 10 மைக்ரானை விட அதிகமாக இருக்கும் இவைகள் விதிவிலக்கு பொதுவாக அனைத்து செல்களும் அந்த அளவிலேயே தான் இருக்கும் இவைகள் அனைத்தும் நம் கண்களில் ரெசல்யூசனை ஒப்பிடும்போது அளவில் மிகவும் சிறியது ஆகையால் இவைகளை பார்ப்பதற்கு மைக்ரோஸ்கோப் போன்ற கருவிகளின் உதவி தேவை இதில் சில செல்கள் ஒளி மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்க முடியும் சிலவற்றை அதன் மூலம் பார்க்க முடியாது ஒளி மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்க முடியாத செல்களை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்க முடியும் இதில் பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் பொதுவான ஒளிக்கு பதிலாக எலெக்ட்ரான் கதிர்களை உபயோகப் படுத்தி இருப்பார்கள் என்னவாக இருந்தாலும் சரி 3 பில்லியன் வருடங்களாக உயிர்கள் பிழைத்து இருந்திருக்கின்றன இதை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் இந்த விஷயத்தை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் ஒரு உயிரியலாளர் அல்லது உயிரியல் அல்லாத ஆராய்ச்சியாளரோ இங்கு புரிந்துகொள்ள முயற்சி செய்வது பல அமைப்புகள் ஒரு அமைப்பு அல்ல பல அமைப்புகள் பல மில்லியன் அமைப்புகளாக கூட இருக்கலாம் ஏனென்றால் இன்று வரை குறைந்தபட்சம் 2 மில்லியன் வகை உயிரினங்களை கண்டறிந்துள்ளோம் இந்த ஒவ்வொரு வகை உயிரினமும் ஒரு அமைப்பு இவைகள் 3 பில்லியன் வருடங்களாக பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆகையால் கடந்த 3 பில்லியன் வருடங்களாக சேகரிக்கப்பட்ட உயிரின் வரலாற்றையே புரிந்துகொள்ள முயற்சி செய்கிறோம் தக்க கருவிகள் இல்லாமல் இந்த உயிரினங்களை பற்றி புரிந்து கொள்வது எளிதானது அல்ல சரி இப்பொழுது செல்களை பற்றி பார்க்கலாம் உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு உயிரினத்தின் செல்லை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் மூன்று பொதுவான அம்சங்கள் இருக்கும் அதில் முதலாவது ஒவ்வொரு செல்லை சுற்றியும் ஒரு எல்லை இருக்கும் இதை தான் செல் மெம்பிரன் என்று கூறுவர் செல்களுக்கு உள்ளே உள்ள பொருட்களை அதன் சுற்றுப் புறத்தில் இருந்து தனிமைப் படுத்துவதற்கு இந்த செல் மெம்பிரன் உதவுகிறது இரண்டாவது பொதுவான அம்சம் தான் சைட்டோபிளாசம் இது ஜெல்லியை போலிருக்கும் ஒரு திரவம் இதுவே செல்களில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் ஒன்றாக பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த சைட்டோபிளாசதில் தான் நமது மரபணு பொருளான டிஎன்ஏ அல்லது ஆர் என் ஏ இருக்கிறது ஆகையால் ஒவ்வொரு செல்களிலும் ஒரு வெளிப்புற எல்லை அதாவது சுற்றி ஒரு மெம்பரின் ஜெல்லியை போன்ற திரவ சைட்டோபிளாசம் மற்றும் மரபணு பொருள் இருக்கிறது இந்த மரபணு பொருளைக் கொண்டு செல்கள் இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகிறது ப்ரோகாரியோட்ஸ் மற்றும் யூகரியோட்ஸ் பல வகையான செல்களை இந்த இரண்டு முக்கிய பிரிவின்கீழ் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் இன்று ப்ரோகாரியோட்ஸ்களின் அம்சங்களைப் பார்ப்போம் இதன் பிறகு சிறிது சிறிதாக முன்னேறி ப்ரோகாரியோட்ஸ் மற்றும் யூகரியோட்ஸ் நடுவே உள்ள வித்தியாசத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ப்ரோகாரியோட்ஸ் என்றால் என்ன ப்ரோகாரியோட்ஸ் என்னும் சொல் இரண்டு சொற்களில் இருந்து பெறப்பட்டது ப்ரோ மற்றும் காரியன் ப்ரோ என்றால் முந்தைய அல்லது முன்பு என்று அர்த்தம் காரியன் என்றால் நியூக்ளியஸ் என்று பொருள் ஆகையால் இந்த உயிரினங்கள் அடிப்படையில் மிகவும் பழமையானவை மற்றும் எளிமையானவை இதிலிருக்கும் மரபுப் பொருள் செல் மெம்பிரன் உள்ளே இருக்கும் இவைகள் வேறு எந்த ஒரு துணை பகுதிக்குள் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்காது இதைத்தான் ஆர்கநெல் என்று கூறுகிறார்கள் ஆர்கநெல் என்றால் என்ன இவைகள் செல்களுக்கு உள்ளே இருக்கும் சிறிய அமைப்புகள் இவைகளும் செல் மெம்பிரெனின் எல்லைக்குள்ளே தான் இருக்கும் ப்ரோகாரியோட்ஸ்களில் இந்த அம்சத்தை பார்க்க முடியாது ப்ரோகாரியோட்ஸ்களில் நாம் பார்க்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் அதில் இருக்கும் மரபணு பொருட்கள் ஒற்றை வட்டவடிவிலான டிஎன்ஏ வாக இருக்கும் இந்த உயிரினங்கள் அதாவது ப்ரோகாரியோட்கள் பிளவுபட்டு ஏசெக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் ஏசெக்ஸ்வல் இனப்பெருக்கம் என்றால் என்ன உயர்ரக உயிரினங்களில் ஆண் கேமெட் மற்றும் பெண் கேமெட் ஒன்றிணைந்து கரு அல்லது சைகோட் உருவாகும் உதாரணத்திற்கு மனிதர்களை எடுத்துக்கொண்டால் தந்தையிடம் இருந்து சில மரபணுக்களும் தாயிடமிருந்து சில மரபணுக்களும் வரும் இதுதான் செக்ஸ்வல் இனப்பெருக்கம் இவ்வாறான செயல் இந்த வகை உயிரினங்களில் நடக்காது இங்கே செல்லின் உள்ளே இருக்கும் டிஎன்ஏ நகலெடுக்கும் அதாவது தன்னைப் போல ஒன்றை உருவாக்கும் இந்த செயல்முறையில் ஏற்படும் பிழை மிகவும் குறைந்த சதவிகிதம் தான் இதன்பிறகு இவைகள் நேரடியாக இரண்டு டாட்டர் செல்களாக பிளவுபடும் இந்த செயல்முறையின் போது இரண்டு தனிப்பட்ட கேமெட்கள் அதாவது விந்து மற்றும் கருமுட்டை நடுவே எந்த இணைப்பும் நடக்காது இந்த வகையான செயல்முறை ப்ரோகாரியோட்களில் நடக்காது ஆகையால் ஒவ்வொரு பேரெண்ட் செல்லும் தனது டாட்டர் செல்களுக்கு ஒரே வகையான அம்சங்களையே கடத்தும் இங்கே ஹேப்லாய்டுகள் என்ற ஒன்றை குறித்துக்கொள்ளுங்கள் செல் பிளவு மைட்டாசிஸ் மியாசிஸ் பற்றி பார்க்கும் பொழுது அதை விரிவாக பார்க்கலாம் இப்பொழுது இந்த ஹேப்லாய்டுகள் என்றால் என்ன நான் முன்பு கூறியது போலவே மனிதர்கள் செக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்வார்கள் இந்த செயல்முறையின் போது மரபணுவின் இரண்டு நகல்கள் நமக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டாக உங்கள் கண்களின் நிறத்திற்கு தந்தையிடம் இருந்து ஒரு மரபணுவும் தாயிடமிருந்து ஒரு மரபணுவும் வரும் இரண்டு மரபணுகளிலும் கண்களின் நிறத்திற்கான குறியீடு இருக்கும் இதில் ஒன்று தந்தையிடம் இருந்தும் மற்றொன்று தாயிடம் இருந்தும் வருகிறது இதைத்தான் அலீல் என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு மரபணுவிற்கும் நம்மிடம் இரண்டு நகல்கள் இருக்கும் தந்தையிடம் இருந்து ஒன்று தாயிடமிருந்து ஒன்று இந்த நிலைமையை டைபிலாய்டு நிலைமை என்று கூறுகிறார்கள் ஆனால் ப்ரோகாரியோட்களில் இந்த நிலைமை இருக்காது ஒவ்வொரு மரபணுவிற்கும் ஒரு நகல் மட்டுமே இருக்கும் அவைகள் செக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்வதில்லை அவைகளின் ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு மரபணு மட்டுமே இருக்கும் இது மட்டுமே போதுமானது ஏனென்றால் இந்த ஒற்றை நகல் ஏதேனும் ஒரு தருணத்தில் மியூடேசன் மூலம் மாறுதலுக்கு உள்ளாகும் இந்த மாறுதல்களை சேர்த்து வைப்பது மிகவும் எளிது அதே சமயம் இது ஒரு டைபிலாய்டு உயிரினமாக இருந்தால் இந்த மாறுதல்கள் ஆதிக்கம் செலுத்தலாம் அல்லது ஆதிக்கம் செலுத்தாமலும் போகலாம் இதைத்தான் நீங்கள் மெண்டலியன் ஜெனடிக்ஸ் இல் படிப்பீர்கள் இதைப் பற்றி நான் இங்கு கூறப்போவதில்லை இதிலிருந்து நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் ப்ரோகாரியோட்கள் மிகவும் எளிமையான உயிரினங்கள் ஏனென்றால் இவைகள் ஏசெக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் மேலும் இவைகளிடம் ஒவ்வொரு மரபணுவிற்கும் ஒரு நகல் மட்டுமே இருக்கும் இதனாலேயே இவைகள் ஹேப்லாய்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன ப்ரோகாரியோட்கள் பற்றிய மிகவும் புதிரான விஷயம் என்னவென்றால் மிகவும் குறைந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டே இவைகளால் பிழைத்து வாழ முடியும் இவைகள் வாழ்வதற்கு கார்போஹைட்ரேட்டுகள் தேவையில்லை சாதாரண கார்பன் இருந்தாலே இவைகளால் பிழைத்து உயிர் வாழ முடியும் இங்கே இருப்பது ஒரு ப்ரோகாரியோட்டின் படம் இதுவரை நான் கூறிய அனைத்தையும் நினைவூட்டும் வகையில் இந்த படம் இருக்கிறது ப்ரோகாரியோட்களில் இருக்கும் டி என் ஏ சற்று தளர்வாக வட்ட வடிவில் சுற்றி இருக்கும் என்று கூறினேன் இந்தப்படத்தில் அவ்வாறு இல்லை ஆனால் இங்கு ஒற்றை துண்டு டிஎன்ஏ சைட்டோபிளாசம் மத்தியில் இருக்கிறது இதைச் சுற்றி எந்த ஒரு மெம்பிரெனும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தான் நியூக்ளியோய்டு என்று கூறுவர் இந்த டிஎன்ஏ ஜெல்லி போன்ற ஒரு பொருளில் மிதந்து கொண்டிருக்கிறது இதுதான் சைட்டோபிளாசம் இந்த சைட்டோபிளாசதில் ரைபோசோம் எனப்படும் மிகச்சிறிய கூறுகள் இருக்கிறது இந்த ரைபோசோம்கள் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இதைக் கொண்டு தான் புரதம் உருவாகிறது இதைப் பற்றி பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் உயிர்கள் வாழும் உலகத்தில் இவைகள் மிகவும் இன்றியமையாத கூறுகள் ஆகையால் இந்த சைட்டோபிளாசம் ஜெல்லி போன்ற ஒரு திரவப்பொருளில் மிதந்து கொண்டிருக்கிறது இது தான் சைட்டோபிளாசம் இதில் ரைபோசோம் எனப்படும் மிகச்சிறிய கூறுகள் இருக்கிறது இதைச் சுற்றி எந்த ஒரு மெம்பிரெனும் இருக்காது இருப்பினும் இவைகள் புரத உருவாக்கத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இதனுடன் சேர்ந்து சற்று தளர்வாக வட்ட வடிவில் சுற்றி இருக்கும் மரபணு பொருள் சைட்டோபிளாசமில் இருக்கிறது இதைச் சுற்றியும் எந்த ஒரு மெம்பிரெனும் இருக்காது இந்த அமைப்பை தான் நியூக்ளியோய்டு என்று கூறுவர் இறுதியாக இவைகள் அனைத்தை சுற்றியும் ஒரு செல் மெம்பிரென் இருக்கும் இது தோராயமாக அனைத்து உயிரினங்களிலும் இருக்கும் இதுதான் இந்தப் படத்தில் சாம்பல் நிறத்தில் உள்ளது இந்த செல் மெம்பிரென் அனைத்து உயிரினங்களிலும் இருக்க வேண்டும் இருப்பினும் ப்ரோகாரியோட்கள் உள்ளே இருக்கும் பல பிரிவுகளில் இந்த செல் மெம்பிரென் மேலும் செல் சுவரை அல்லது ஒரு உறையை கொண்டு பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இந்த இரண்டு அம்சங்களும் கட்டாயமாக இருக்கவேண்டும் என்று அவசியமில்லை அவைகள் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ப்ரோகாரியோட்களில் மற்றொரு சுவாரசியமான அம்சம் என்னவென்றால் அவைகளிடம் இருக்கும் இந்த நீண்ட முடி போன்ற அமைப்பு இதை ஃபிளஜெல்லா என்று கூறுவர் இது ஒரு புரோபெல்லரை போன்று செயல்படும் அதாவது உதாரணத்திற்கு நீர் சூழலில் இருக்கும் ஒரு பாக்டீரியா முன்னே செல்ல வேண்டுமென்றால் இந்த இழை அதற்கு உதவிகரமாக இருக்கும் இது விந்தணுவில் இருப்பதைப் போன்று இருக்கும் இதனுடன் சேர்ந்து சில ப்ரோகாரியோட்களில் சிறிய முடி போன்ற அமைப்பும் இருக்கும் இதை பிலி என்பார்கள் கட்டமைப்பு மற்றும் உருவம் அடிப்படையில் பார்த்தால் இந்தப் ப்ரோகாரியோட்கள் மிகவும் எளிய வகை உயிரினங்கள் இதில் இருக்கும் மரபணு பொருளைச் சுற்றி எந்த ஒரு மெம்பிரெனும் இருக்காது உண்மையாக இவைகள் ஒரு நியூக்ளியோய்டு அமைப்பைப் போலவே இருக்கிறது இதில் இருக்கும் டி என் ஏ வும் மிகவும் எளிமையானது ப்ரோகாரியோட்களில் என்னவெல்லாம் இருக்கிறது ப்ரோகாரியோட்கள் என்னும் உயிரின குழுவிற்கு கீழ் இரண்டு முக்கிய களங்கள் இருக்கின்றன ஒன்று பாக்டீரியா மற்றொன்று ஆர்கியா இதை நான் சென்ற வகுப்பிலேயே கூறியிருக்கிறேன் ஆக இதற்கு கீழ் இரண்டு முக்கிய உயிரினங்கள் இருக்கின்றன பாக்டீரியா மற்றும் ஆர்கியா இதில் முதலாவதாக பாக்டீரியாவை பற்றி பார்க்கலாம் பாக்டீரியா என்பது ஒரு பெரிய வகையான உயிரினங்கள் உதாரணமாக மைக்கோபிளாஸ்மாஸ் இவைகள் நாம் அறிந்ததிலேயே மிகவும் சிறிய பாக்டீரியா இவைகளுக்கு செல் சுவர் இருக்காது அடுத்த உதாரணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஈ கோலி இவைகள் உங்கள் குடலில் இருக்கும் அடுத்ததாக தொழில் துறையில் மிகவும் முக்கியமான நுண்ணுயிர் தான் பேசிலஸ் சப்டிலிஸ் என்சைம் தொழிலிலும் சோப்பு தொழிற்சாலையிலும் சோப்பு உற்பத்தி செய்யும் பொழுது இந்த பேசிலஸ் பயன்படுத்தப்படுகிறது முக்கியமாக புரோடீசஸ் எனப்படும் என்சைம் தொகுப்புகள் பெரிய வகுப்பு உயிரினங்களில் பாக்டீரியாவும் ஒன்று பரிணாம வளர்ச்சியின் காலப்போக்கில் பாக்டீரியாக்களின் மத்தியிலேயே பல தனித்துவம் வாய்ந்த உயிரினங்களும் இருக்கின்றன இவைகள்தான் சயனோபாக்டீரியா இந்த சயனோபாக்டீரியா வின் புதைபடிமத்தை இன்று கூட நம்மால் பார்க்க முடியும் இதைத்தான் இந்த படத்தில் காட்டி இருக்கிறார்கள் இது சற்று சிக்கலான உயிரினம் இந்த சைனோபாக்டீரியாவின் செல் மெம்பிரன் பல அடுக்குகளாக மடிக்கப்பட்டு இருக்கிறது பொதுவாக செல் மெம்பிரன் ஒரு அடுக்கு மட்டுமே இருக்கும் ஆகையால் இது வெறும் செல் மெம்பிரன் மட்டுமல்ல இங்கு இது பலமுறை மடிக்கப்பட்டு இருக்கிறது இந்த செல் மெம்பிரேனில் சூரிய சக்தியை உறிஞ்சக் கூடிய மிகவும் முக்கியமான பிக்மென்ட் இருக்கிறது ஆக இன்று நமக்குத் தெரிந்தது என்னவென்றால் சயனோபாக்டீரியா குறைவாக இருக்கும் வளங்களான கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் மற்றும் நீரை கொண்டு மட்டுமே பிழைத்து உயிர் வாழ முடியும் இந்த வகை பாக்டீரியாக்களுக்கு சூரிய ஒளியை கைப்பற்றி அதை சூரிய ஆற்றலில் இருந்து ரசாயன ஆற்றலாக மாற்றக் கூடிய திறமை இருப்பதினால் இவைகள் இன்றிருக்கும் தாவரத்தின் மூதாதையர்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ரசாயன ஆற்றலில் கிடைப்பது தான் குளுக்கோஸ் மற்றும் சர்க்கரை இது மிகவும் எளிமையான உயிரினம் இதன் டி என் ஏ அவ்வளவு சிக்கலானது கிடையாது இருப்பினும் காலப்போக்கில் பூமியின் வரலாற்றில் இவைகள் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒருகட்டத்தில் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி அதை ரசாயன ஆற்றலாக மாற்றக் கூடிய தன்மையைப் பெற்றது இதனாலேயே இவைகள் இந்தக் காலத்தில் இருக்கும் தாவரங்களின் மூதாதையர்கள் என்று நம்பப்படுகிறது இப்பொழுது ஆர்கியா பற்றி பார்க்கலாம் ப்ரோகாரியோட்களின் மற்றொரு வகை தான் ஆர்கியா பாக்டீரியாக்களை போலவே இவைகளும் ஒற்றை செல் உயிரினங்கள் ஏசெக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் இந்த வகை உயிரினங்களில் நமக்கு இருக்கும் பெரிய சவால் என்னவென்றால் இவைகள் மிகவும் கடினமான தீவிர சூழலில் வாழும் அதாவது சூடான நீரூற்று எரிமலை வெடிக்கும் பகுதிகள் ஆழமான கடல் படுக்கைகள் அதிகமாக அமிலத்தன்மை கொண்ட ஏரிகள் அல்லது அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரிகள் இவைகள் இயற்கையான சூழலில் இருக்கும் பொழுதிலும் இவைகளை தனியாக பிரித்து எடுத்து ஆய்வுக்கூடங்களில் வளர்த்து அதை பற்றி படிக்க முற்படும் பொழுது அது தோல்வியிலேயே முடிந்தது இதனாலேயே இந்த உயிரினங்களைப் பற்றி நமக்கு அதிகம் தெரியாது இருப்பினும் இவைகள் வாழும் சூழலில் இருந்து இவைகளின் நியூக்ளிக் அமிலத்தை தனியாக பிரித்து எடுக்கும் ஆற்றல் நம்மிடம் இருப்பதினால் இதை பற்றி சில விஷயங்களை கண்டறிந்திருக்கிறார்கள் அதாவது சூடான நீர் ஊற்றில் இருந்து நீரை எடுத்து அதிலிருந்து நியூக்ளிக் அமிலத்தை அதாவது டி என் ஏ மற்றும் ஆர் என் ஏ வை பிரித்தெடுத்து அதை ஆய்வு செய்வதன் மூலம் இந்த உயிரினங்களைப் பற்றி சற்று தெரிந்துகொள்ளலாம் மேலும் அதன் திறன்கள் என்ன என்பதையும் அறியலாம் இதுவரை நமக்கு ஆர்கியா பற்றி தெரிந்தது என்னவென்றால் இவைகள் ப்ரோகாரியோட்களில் இருந்து மாறுபட்டவை ஏனென்றால் இவைகள் மிகவும் கடினமான தீவிர சூழலில் வாழக்கூடியவை இந்த சூழலில் இவைகள் எவ்வாறோ பிழைத்து வாழ பழகிக் கொண்டது மேலும் இவைகள் மீத்தேனை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது இதனாலேயே இவைகளை மீத்தனோஜன்ஸ் என்று அழைக்கிறோம் அதிக உப்பு நிறைந்திருக்கும் சூழலில் இவைகளால் உயிர் வாழ முடியும் ஹேலோ என்றால் உப்பு ஃபில் என்றால் விரும்புவது இதனாலேயே இவைகள் உப்பை விரும்பும் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகிறது இவைகளால் அதிக உப்பு தன்மை கொண்ட ஏரிகள் மற்றும் குளங்களில் வாழ முடியும் இவைகள் அசிடோஃபில்ஸ் அதாவது அதிக அமிலத்தன்மை இருக்கும் சூழலை விரும்பக்கூடிய உயிரினங்கள் மேலும் இவைகள் தெர்மோஃபில்ஸ் ஏனென்றால் இந்த நுண்ணுயிர்கள் வெப்ப துவாரத்தில் வளரக்கூடியவை இப்பொழுது இவைகளின் முக்கியத்துவத்தை நம்மால் எளிதில் யூகிக்க முடியும் அதாவது உங்களிடம் ஒரு தொழில்துறை அமைப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதில் ஒரு ரசாயன மாற்ற செயல்முறையை நடத்த வேண்டும் இந்த செயல்முறைக்கு தேவைப்படும் கேட்டலிஸ்டுகள் அல்லது என்சைம்கள் வெப்ப எதிர்ப்பு சக்தியுடன் இருக்க வேண்டும் என்றால் இவைகள் தெர்மோஃபில்ஸ் வகை உயிரினங்களில் இருந்து பெறப்பட்டிருக்கும் இதற்காக உபயோகிக்கப்படும் உயிரினங்களின் அளவைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த வகையான உயிரினங்கள் மிகவும் கடினமான தீவிர சூழலில் வாழும் இருப்பினும் இவைகளில் இருக்கும் என்சைம்கள் மற்றும் பிற பாகங்களை நம்மால் பிரித்து மனித இனத்தின் நலனுக்காக இதை பயன்படுத்த முடியும் இப்பொழுது ஆர்கியா பற்றி தேவையான ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கிறது இதில் இருக்கும் மற்றொரு சுவாரசியமான அம்சம் என்னவென்றால் ஆர்கியாவின் மரபணு மற்றும் வளர்சிதை மாற்ற பாதைகள் யூகரியோட்ஸ் மற்றும் மேல்மட்ட உயிரினங்களுடன் நெருக்கமான தொடர்புடையதாக இருக்கிறது ட்ரான்ஸ்கிரிப்சன் செயல்முறையில் இந்த என்சைம்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது டிஎன்ஏ வில் பொதிக்கப்பட்டிருக்கும் மரபணு தகவல் இடைநிலை பொருளான ஆர் என் ஏ வாக மாறும் செயல்முறை தான் ட்ரான்ஸ்கிரிப்சன் இந்த செயல்முறையில் ஈடுபட்டிருக்கும் என்சைம்களும் அடுத்த கட்டமாக தகவல் கடத்தப்பட்டு ஆர் என் ஏ வில் இருக்கும் இந்த தகவல் டிகோட் செய்யப்பட்டு இறுதியாக புரதமாக மாறும் இந்த செயல்முறை தான் ட்ரான்ஸ்லேஷன் இந்த இரண்டு செயல் முறைகளிலும் சம்பந்தப்பட்டிருக்கும் ஆர்கியா என்சைம்கள் இன்று இருக்கும் யூகரியோட்ஸ் போலவே காணப்படுகிறது இதில் இருக்கும் மற்றொரு சுவாரசியமான விஷயத்தை பார்க்கலாம் நான் முன்பு கூறியது போலவே உயிரினங்கள் தோராயமாக 3 8 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவாகி இருக்கலாம் இதில் புதிரான விஷயம் என்னவென்றால் நம்முடைய புரிதலின் படி ப்ரோகாரியோட்களே பரிணாம வளர்ச்சி அடைந்த முதல் உயிரினம் இதன்பிறகு இவைகள் இன்றுவரை பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சுருள் வடிவிலான ஒற்றை டிஎன்ஏ மட்டும் இருப்பதினால் இவைகளை மிகவும் எளிமையான அமைப்பு என்று கூறுகிறோம் இவைகள் ஏசெக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் இருப்பினும் இந்த வகை உயிரினங்கள் கடந்த மூன்று பில்லியன் வருடங்களாக பிழைத்து இந்த உலகத்தில் நடந்த மாற்றங்கள் அனைத்தையும் தாண்டி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது எப்படி சாத்தியம் இந்த உயிரினங்கள் செக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யாது ஆகையால் ஹாரிசான்டல் ஜீன் டிரன்ஸ்ஃபர் செயல்முறை படியே இவைகள் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது இதுவே இவைகள் பிழைத்திற்பதற்கு காரணம் என்று நம்பப்படுகிறது ஆகையால் இதில் என்ன நடக்கும் என்பதை ஒரு உதாரணத்தைக் கொண்டு பார்க்கலாம் ப்ரோகாரியோட்களில் இந்த ஹாரிசான்டல் ஜீன் டிரன்ஸ்ஃபர் செயல்முறை மூன்று முக்கிய வழிகளில் நடக்கும் இதில் முதலாவது செயல்முறை தான் காஞ்சுகேஷன் இந்த படத்தில் இருப்பது போல் இரண்டு பாக்டீரியாக்கள் இருக்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் இதில் இரண்டாவது பாக்டீரியாவிற்கு முதலாவது பாக்டீரியாவில் இருக்கும் சாதகமான அம்சங்கள் தேவைப்படுகிறது என்று எடுத்துக் கொள்வோம் ஆக இந்த இரண்டு பாக்டீரியாக்கள் அதன் மெம்பிரன்கள் மூலம் ஒன்று சேரும் பொழுது என்ன நடக்கும் மெம்பிரன்கள் மூலம் இவ்வாறு ஒன்று சேர முடியும் என்பதை நான் பிறகு கூறுகிறேன் இது இந்த உயிரியல் மெம்பரேனின் ஒரு பண்பு இதை பிறகு பார்க்கலாம் இந்த இணைப்பு ஏற்பட்ட பிறகு சாதகமான அம்சங்கள் கடத்தப்படும் டோனர் செல்லில் இருந்து ரேசிபியண்ட் செல்லிற்கு அனைத்து அம்சங்களும் கடத்தப்படாது தேவையான சாதகமான அம்சங்கள் மட்டுமே கடத்தப்படும் செயல்முறை தான் காஞ்சுகேஷன் இதன் மூலம் சாதகமான பண்புகளை இரண்டாவது பாக்டீரியா பெறும் இதன் பிறகு இந்த பாக்டீரியா பிளவு படுவதன் மூலம் இந்த சாதகமான பண்புகளை அதன் டாட்டர் செல்களுக்கு கடத்தும் ஹாரிசான்டல் ஜீன் டிரன்ஸ்ஃபர் செயல்முறையின் மற்றொரு முறை டிரான்ஸ்பர்மேஷன் முன்பு போலவே இரண்டு பாக்டீரியாக்கள் அருகாமையில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் ஏதோ ஒரு விசித்திர காரணத்தினால் முதலாவது பாக்டீரியா இறந்துவிட்டது என்று எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது இரண்டாவது பாக்டீரியா பிழைத்திருக்க வேண்டும் முதலாவது பாக்டீரியாவின் பொருட்கள் சிதைந்து அதிலிருக்கும் டி என் ஏ துண்டு துண்டாகும் இதிலிருந்து சில உபயோகமான துண்டுகளை இரண்டாவது பாக்டீரியா எடுத்துக்கொள்ளும் இதன் மூலம் அது பிழைத்து உயிர் வாழ்வதற்கான தன்மையைப் பெறலாம் இறுதியாக சாதகமான சில துண்டுகளை இரண்டாவது பாக்டீரியா பெறுகிறது இங்கே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் காஞ்சுகேஷன் செயல்முறை போல் இல்லாமல் இந்த செயல்முறையில் முதலாவது பாக்டீரியா இறந்து விடுகிறது இந்த நிலையில் ரேசிபியண்ட் செல் அதிகமாக இருக்கும் டிஎன்ஏ அல்லது அதை சுற்றி உள்ள சூழலில் மிதந்துகொண்டிருக்கும் டிஎன்ஏவை பெற்று அதன் மூலம் சாதகமான பண்புகளை அடைகிறது இந்த செயல்முறை தான் டிரான்ஸ்பர்மேஷன் மூன்றாவது வழிமுறை ட்ரான்ஸ்டக்ட்ஷன் இந்த முறையில் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவிற்கு நடுவே மரபணு தகவல் தொடர்பு ஏற்படுகிறது ஆகையால் இந்த வகை உயிரினங்கள் ஏசெக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்தாலும் அவைகள் முடிந்த அளவு தங்களிடம் இருக்கும் மரபணுத் தொகுப்பை நேர்மையாக தங்களிடம் இருப்பதை போலவே தங்கள் டாட்டர் செல்களுக்கு கொடுக்க முயற்சி செய்கிறது சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றாற்போல் ஏதேனும் மாற்றம் தேவைப்பட்டால் ஹாரிசான்டல் ஜீன் டிரன்ஸ்ஃபர் செயல் முறைப்படி இந்த மாற்றத்தை அடைகிறது காஞ்சுகேஷன் டிரான்ஸ்பர்மேஷன் ட்ரான்ஸ்டக்ட்ஷன் போன்ற ஏதோ ஒரு செயல்முறையை கொண்டு இந்த மாற்றத்தை அடைகின்றன இவைகள் டைபிலாய்டு உயிரினங்கள் ஆக இல்லாமல் மாற்றத்தை மேற்கொள்வதினால் இந்த உயிரினங்களினால் இத்தனை காலமாக பிழைத்து உயிர் வாழ முடிந்திருக்கிறது சரி இப்பொழுது அடுத்த இறுதி வகை உயிரினமான வைரஸை பற்றி பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் பெனிசிலின் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு நன்றி இதேசமயம் உலகிலேயே மிகவும் சிறிய உயிரினம் பாக்டீரியா தான் என்று மக்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் எண்ணினார்கள் இருப்பினும் புகையிலை செடியில் ஏற்படும் டோபாக்கோ மோசைக் நோய்களைப் போல சில நோய்களை பாக்டீரியாக்களைக் கொண்டு விளக்க முடியவில்லை புகையிலை செடியில் டோபாக்கோ மோசைக் ஏன் ஏற்படுகிறது என்று புரிந்து கொள்வதற்கு ரஷ்ய விஞ்ஞானி டிமிட்ரி இவனோஸ்கி முயற்சி செய்தார் நோய்த்தொற்று ஏற்பட்ட ஒரு செடியின் சாறை எடுத்தார் இதை பலமுறை வடிகட்டினார் சிறிய பாக்டீரியா அந்த வடிகட்டி மூலம் புகுந்து செல்ல முடியாத வரை பல அடுக்குகளைக் கொண்டு வடிகட்டினார் இப்படி வடிகட்டி கிடைத்த சாற்றில் பாக்டீரியா இருக்காது இதை நோய் தொற்று இல்லாத செடியின் மேல் பூசினார் அனைத்து பாக்டீரியாக்களை வடிகட்டி எடுத்த பிறகும் இந்த சாறின் மூலம் புதிய செடிக்கு நோய் தொற்று ஏற்பட்டது இதன்பிறகு வென்டால் ஸ்டான்லி இதை படிகமாக்க முயற்சி செய்தார் அப்பொழுது இதில் படிகத்தன்மை கொண்ட புரதம் போன்ற சிறிய துகள்கள் இருப்பதை உணர்ந்தார் இவைகளால் தனக்குத்தானே நகல் எடுக்க முடியாது இதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவைகள் முழுமையாக உயிர் வாழ்வதில்லை ஆனால் பிற உயிரினங்களுக்கு நோய்த்தொற்று ஏற்படுத்துவதன் மூலம் இவைகளால் தங்கள் மரபணுக்களை நகல் எடுக்கும் செயல்முறையை தொடங்க முடியும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இவைகள் வளர்வதற்கு அல்லது பரவுவதற்கு மற்ற உயிரினங்களுக்கு நோய்தொற்று ஏற்படுத்த வேண்டும் இதனாலேயே இவைகள் கட்டாய ஒட்டுண்ணி என்று அழைக்கப்படுகிறது ஆக இந்த வைரஸ்கள் பாக்டீரியாக்களை விட மிகவும் சிறியது இவைகள் நானோ மீட்டர் அளவில் இருக்கும் இதன் காரணமாகவே பலகாலமாக இவைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பின் வருகைக்குப் பிறகு தான் இவைகளை கண்டுபிடிக்க முடிந்தது நான் முன்பு கூறியது போலவே பாக்டீரியா மற்றும் பிற உயர் மட்ட உயிரினங்கள் போல் இல்லாமல் இந்த வைரஸ்கள் தங்களுடைய மரபணு பொருட்களை தக்க வைத்துக்கொள்ளும் மேலும் இந்த மரபணு பொருளைச் சுற்றி ஒரு புரத உரை இருக்கும் அதாவது டிஎன்ஏ அல்லது ஆர் என் ஏ வை சுற்றி ஒரு புரத மேல்சட்டை இருக்கும் இவைகளால் தனக்குத்தானே நகல் எடுக்க முடியாது பிற உயிரினங்களை நோய்த்தொற்று அடைய செய்வதின் மூலமே இவைகளால் இனப்பெருக்கம் செய்ய முடியும் இந்த அடிப்படையில் இவைகளை உயிரினங்கள் என்று கூற முடியாது ஏனென்றால் இவைகள் வாழ்வதற்கு பிற உயிர்களை நம்பியே இருக்கிறது இதனால்தான் இவைகளை கட்டாய ஒட்டுண்ணி என்று அழைக்கிறோம் ஆக இந்த வீடியோவில் என்ன கற்றோம் முதலாவதாக ப்ரோகாரியோட்கள் பற்றியும் அவைகளுக்கு நன்கு வரையறுக்கப்பட்ட நியூக்ளியர் கட்டமைப்பு இருக்காது என்றும் பார்த்தோம் ப்ரோகாரியோட்கள் எனப்படும் உயிரினங்களில் நியூக்ளியர் பொருள் அல்லது மரபணு பொருள் நியூக்ளியோய்டு ஆக ஏற்பட்டிருக்கும் இதைச் சுற்றி எந்த ஒரு மெம்பிரெனும் இருக்காது இந்த முழு உயிரினத்திலும் ஒரு சைட்டோபிளாசம் மற்றும் ஒரு செல் மெம்பிரன் இருக்கும் இதனுடன் சேர்ந்து ப்ரோகாரியோட்களில் செல்சுவர் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இவைகள் அனைத்தும் ஏசெக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் இதற்கு மாறாக மிகவும் சிக்கலான உயிரினங்களான தாவரங்கள் மிருகங்கள் பங்கை மற்றும் ப்ரோடிஸ்ட்கள் யூகரியோட்ஸ் வகையை சேர்ந்தவைகள் இதில் இருக்கும் மரபணு பொருள் மிகவும் ஒழுங்காக சிறப்பு மெம்பிரன் கொண்ட அமைப்பாக இருக்கும் இதுதான் நியூக்ளியஸ் இந்த யூகரியோட்ஸ் பற்றி அடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கலாம் ப்ரோகாரியோட்கள் பற்றியும் அதன் ஏசெக்ஸ்வல் இனப்பெருக்கம் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆர்வம் உடையவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வீடியோக்களை பார்க்கவும் இத்துடன் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்